இரண்டாவது உதாரணத்தில் மறுபடியும் ஒற்றை அடுக்கு கட்டிடத்தை பற்றி காணலாம் ஆனால் இம்முறை விறை இடைத்திரை கொண்ட கட்டிடத்தை காணப் போகிறோம் இந்த நிலையில் பல்வேறு சுவர்களில் ஏற்படும் வடிவமைப்பு விசைகள் என்ன என்று கண்டு பிடிக்கலாம் இந்த வாரத்தில் விறை இடைத்திரை என்று அனுமானம் செய்து அதற்கேற்றவாறு நறுக்கு விசை பங்கீடு எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம் இப்பொழுது நாம் காண இருப்பது வடிவமைப்பு அணுகுமுறையில் ஒன்றிணைந்து இருக்கும் ஒரு உதாரணம் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருப்பது விறை இடைத்திரை கொண்ட ஒற்றை அடுக்கு கல் கட்டிட கட்டுமானம் இதில் விறை இடைத்திரை என்பது வலுவூட்டப்பட்ட கற்காரை மேற்கூரை தளமாக இருக்கலாம் அகல உயர விகிதம் 3 மூன்றிற்கும் குறைவாக இருக்கும் வரை இது விறை இடைத்திரை போன்று வேலை செய்யும் கட்டிடத்தில் நீளம் அகலத்தை விட மூன்று மடங்கு அல்லது அதற்கும் அதிகமான இருந்தால் அரை விறை இடைத்திரை போன்று செயல் படும் இந்த உதாரணத்தில் நாம் காணப் போவது விறை இடைத்திரை மட்டுமே சிறிய திசைக்கு இணையான திசையில் நிலநடுக்க பகுப்பாய்வு செய்ய போகிறோம் y அச்சு திசையில் ஏற்படும் நிலநடுக்க விசை 100kN ஆகும் பின்வரும் கூறுகளை கண்டுபிடிக்க போகிறோம் நாம் காண இருக்கும் தரை நிலை இதுவே நாம் காண்பது மையக் கோடு பரிமாணங்கள் முன்னரே விறைத்தன்மை கண்டு பிடித்து விட்டோம் அதனால் மையக் கோடு பரிமாணங்கள் எடுத்துக் கொண்டால் ஏதுவாக இருக்கும் தரை நிலை வரை படத்தில் நீண்ட பரிமாணம் அதாவது கட்டிடத்தின் நீளம் 18 மீட்டர் அகலம் B 12 மீட்டர் ஆகும் இதில் 4 சுவர்கள் இருக்கின்றன இரண்டு சுவர்கள் நில நடுக்க திசையிலும் இரண்டு சுவர்கள் நிலநடுக்க திசைக்கு செங்குத்தாகவும் இருக்கிறது ஒரு திசையில் சமச்சீர் இல்லை ஆனால் y திசையில் சமச்சீர் உடன் இருக்கிறது இந்த உதாரணத்தில் இவைகளைக் கொண்டு மையப்பிறழ்ச்சி என்ன என்று மதிப்பிட்டு அதன் பின் சுவர்களில் ஏற்படும் விசைகள் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த உதாரணத்தில் நாம் முக்கியமாக மதிப்பீடு செய்ய போவது சுவர் A மற்றும் B ஆகும் இந்த சுவர் A மற்றும் B இல் ஏற்படும் விசைகள் மதிப்பீடு செய்யப்படும் முதலில் விறைத்தன்மை மையத்தை கண்டுபிடிக்கலாம் அதன்பின் நேரடி நறுக்கு விசை பகுதி மற்றும் முறுக்கு விசை பகுதி இரண்டையும் மதிப்பிட போகிறோம் இங்கே Y திசை நிலநடுக்கம் பற்றி காண்பதால் சுவர் A மற்றும் B இரண்டையும் பற்றி காண்கிறோம் இதுவே X திசை நிலநடுக்கம் எடுத்துக் கொண்டால் சுவர் C மற்றும் D இரண்டையும் எடுத்துக்கொண்டு மதிப்பீடு செய்திருப்போம் இதில் கூடுதலாக ஏற்படும் எதிர்பாராத மையப்பிறழ்ச்சியை கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த பயிற்சி கணக்கில் இதனை கணக்கில் கொள்ளவில்லை ஆனால் வடிவமைப்பு கட்டமைப்பில் அப்படி செய்ய முடியாது குறிமுறை நூலின் படி எதிர்பாராத மையப்பிறழ்ச்சியை கணக்கில் கொள்ள வேண்டும் அதனால் இந்த உதாரணத்தில் எப்படி எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி கணக்கிட வேண்டும் என்றும் எப்படி சுவர்A மற்றும் B இவற்றில் ஏற்படும் நறுக்கு விசைக்கு ஏற்றபடி மதிப்பிட போகிறோம் என்று காணலாம் முதல் அனுமானம் கட்டிடத்தின் பொருண்மை மையம் வடிவு சார் மையத்தில் இருக்கிறது 18 மீட்டர் x 12 மீட்டர் கொண்ட தரை நிலை பரிமாணங்களின் வடிவு சார் மையத்தில் பொருண்மை மையம் இருக்கிறது வரம்பு கட்டுப்பாடு சார்ந்து ஒற்றை சுவருக்கு விறைத்தன்மை எவ்வாறு கணக்கீடு செய்வது என்ற செயல்முறையை முன்னரே கண்டோம் வரம்பு கட்டுப்பாடு மேலும் கீழும் நிலையான அல்லது பொருத்தப்பட்ட வரம்பினை கொண்டிருக்கலாம் இந்த கணிதத்தில் முன்னரே சுவர்களின் விறைத்தன்மை மதிப்பீடு செய்து விட்டோம் ஆனால் அவை சார்பு கொண்ட மதிப்பு இங்கே சுவர் A விறைத்தன்மை மதிப்பு 6 அலகுகள் மற்றும் BC D சுவர்களின் விறைத்தன்மை மதிப்பீடு 4 அலகுகள் இதில் விறைத்தன்மை மதிப்பீடு சார்பு கொண்டு இருக்கிறது ஆனால் இயல்பான கணக்கில் உள்ளபடியான விறைத்தன்மை மதிப்பு கண்டுபிடிப்பதற்கு சார்பு கொண்ட மதிப்பு தேவை இதுவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமானங்கள் மேற்கொள்கிறோம் இந்த கேள்வியை எப்படி அணுகப்போகிறோம் முதல் படி விறைத்தன்மை மையத்தை கண்டுபிடிப்பது அதற்கு முதலில் C மற்றும் D சுவரின் சமச்சீர் அமைப்பு கொண்டு x மற்றும் y ஆயங்கள் xR மற்றும் yR என்ன என்று பார்க்க வேண்டும் y திசையில் சமச்சீராக இருப்பதால் yR பொருண்மை மையத்துடன் ஒன்றிப் பொருந்தும் இது ஒருவித எளிமையாக்கல் செய்யும் ஆனால் மற்றொரு திசையான X அச்சில் பொருண்மை மையமும் விறைத்தன்மை மையமும் ஒன்றாக பொருந்தாது இதனால் ஏற்படும் மையப்பிறழ்ச்சி y திசை நிலநடுக்க செயலின் பொழுது முறுக்கு விசையை ஏற்படுத்தும் அடுத்து விறைத்தன்மை மையம் மதிப்பிட வேண்டும் அதற்கு சுவர்களில் ஏற்படும் விறைத்தன்மை திருப்புமை கூட்ட வேண்டும் சுவர் A மற்றும் B இரண்டும் A சுவரில் இருக்கும் விசைக்கு இணையாக இருக்கிறது அதனால் xR மற்றும் yR மதிப்பீடு கொடுக்கப்பட்ட தரை நிலை அமைப்பின் விறைத்தன்மை மைய ஆயங்கள் xR yR 7 2 6 ஆகும் அமைப்பின் வடிவு சார் மையத்தை முதலில் கூறியவாறு xM yM 96 என்று கொள்வோம் y திசையில் மையப்பிறழ்ச்சி இல்லை அங்கு ஆயங்கள் 6 மற்றும் 6 ஆகும் x திசையில் மட்டும் மையப்பிறழ்ச்சி இருக்கிறது சமன்பாடு ex xM xR கொண்டு மையப்பிறழ்ச்சி 1 8 மீட்டர் என்று கணக்கிடப்படுகிறது இந்த மையப்பிறழ்ச்சி முறுக்கு விசையை ஏற்படுத்துகிறது இது தரை நிலை பரிமாணத்தின் 10 சதவிகிதம் ஆகும் மேலும் நிலநடுக்க திசைக்கு செங்குத்தாக இருக்கும் தரை நிலை பரிமாணத்தில் 5 சதவிகிதத்தை எதிர்பாராத முறுக்கு விசை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்துகிறோம் இந்த கணக்கில் இது குறிப்பிடத்தக்க மையப்பிறழ்ச்சி ஆகும் அடுத்து நறுக்கு விசை மதிப்பிடுவதற்கு நமக்கு நறுக்கு சுவர்களின் முனையநிலைமத் திருப்புத்திறன் விறைத்தன்மை மையத்தை ஒட்டி தேவை இதனால் ஒவ்வொரு சுவரின் விறைத்தன்மை X இடைவெளி சதுக்கம் சுவரின் மையக் கோட்டு இடைவெளி இவை அனைத்தையும் ஒன்றாக கூட்டி அதன்பின் A சுவரின் சார்பு விறைத்தன்மை இவ்வாறு இருக்கும் இந்த கணக்கில் முனையநிலைமத் திருப்புத்திறன் 1656 6 சதுர மீட்டர் ஆகும் இரண்டாவது படியில் முனையநிலைமத் திருப்புத்திறன் என்னவென்று மதிப்பிட்டு விட்டோம் அடுத்து முறுக்கு திருப்புமை கண்டுபிடிக்க வேண்டும் மூன்றாவது படியில் இரண்டு சுவர்களில் ஏற்படும் நேரடி நறுக்கு விசை மதிப்பிட வேண்டும் இது விறை இடைத்திரை கொண்ட கட்டிடம் என்பதால் விறைத்தன்மைக்கு ஏற்ப அதனுடைய நறுக்கு விசைகளை பங்கீடு செய்ய வேண்டும் இங்கு நேரடி நறுக்கு விசை HDA என்று குறிப்பிடப்படுகிறது A சுவரில் ஏற்படும் நேரடி நறுக்கு விசை பங்கீடு காரணி ஆகும் இந்த கணக்கில் நாம் எடுத்து கொள்ளும் நறுக்கு விசை ஆகும் இதனுடைய மதிப்பு 450kN A சுவரில் ஏற்படும் மொத்த கூட்டல் தொகை ஆகும் அதே போன்று B சுவரில் ஏற்படும் நேரடி நறுக்கு விசைHDB மதிப்பிட்டால் கிடைப்பது ஆகும் இந்த இரண்டு சுவர்களில் ஏற்படும் நேரடி நறுக்கு விசைகளை இவ்வாறு பங்கீடு செய்கிறோம் இப்பொழுது மையப்பிறழ்ச்சி அதுவும் குறிப்பிடத்தக்க மதிப்பு கொண்டு இருப்பதால் y திசையில் நிலநடுக்க விசை ஏற்படும் பொழுது முறுக்கு திருப்புமை உருவாகும் அதனால் மையப்பிறழ்ச்சி மூலம் ஏற்படும் முறுக்கு திருப்புமைகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் இந்த இடத்தில் தரை நிலை ஒழுங்கின்மை மூலம் உருவாகும் முறுக்கு ஒழுங்கின்மை பற்றி IS 1893 2016 பகுதி 1 குறிமுறை நூலின் பரிந்துரைகளை நினைவு கூற வேண்டும் தரை நிலை ஒழுங்கின்மை பல காரணங்கள் மூலம் ஏற்படும் அது தரை நிலை வடிவமைப்பில் இருக்கும் தொடர்ச்சியின்மை கட்டிடத்தின் வடிவம் மற்றும் நறுக்கு சுவர்களின் ஒழுங்கின்மை மூலம் ஏற்படும் முறுக்கு ஒழுங்கின்மை சார்ந்து இருக்கும் முறுக்கு ஒழுங்கின்மையை IS குறிமுறை நூல் எப்படி வரையறுக்கிறது இது Is 1893 பகுதி 1 அட்டவணை 5 இல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதற்கு உயர்ந்தபட்ச தள இடப்பெயர்ச்சி கண்டு பிடிக்க வேண்டும் அதாவது சுவரின் உயர்ந்தபட்ச நகர்வை குறைந்தபட்ச நகர்வு கொண்டு வகுக்க வேண்டும் தரைநிலை பரிமாணத்தில் A மற்றும் B சுவர் இரண்டு இருக்கிறது தள நறுக்கு விசையின் மூலம் ஏற்படும் A சுவரின் நகர்வு மற்றும் B சுவரின் நகர்வு இரண்டையும் மதிப்பிட்டால் ஒன்று உயர்ந்தபட்ச மதிப்பும் மற்றொன்று குறைந்தபட்ச மதிப்பும் கொண்டிருக்கும் இதனுடைய விகிதம் 1 5 விற்கு அதிகமாக இருந்தால் அது முறுக்கு ஒழுங்கின்மை கொண்ட கட்டிடம் ஆகும் இதுவே முறுக்கு ஒழுங்கின்மை வரையறை இப்பொழுது நம் கட்டிடம் முறுக்கு ஒழுங்கின்மை கொண்டதா இல்லையா என்று சரிபார்க்க வேண்டும் அதற்கு முதலில் நகர்வை மதிப்பிட வேண்டும் இதற்கு முன் A மற்றும் B சுவரில் ஏற்படும் நறுக்கு விசைகளை கண்டுபிடிக்கலாம் அதனால் முதலில் நேரடி மற்றும் முறுக்கு விசை சேர்க்கை மூலம் ஏற்படும் முறுக்கு விசை மற்றும் மொத்த விசை மதிப்பிட வேண்டும் இதற்கு முன் விறைத்தன்மை மையம் பொருண்மை மையம் சார்ந்து எங்கு இருக்கிறது என்று இடம் குறிக்கவேண்டும் பல்வேறு சுவர்களின் விறைத்தன்மை மையம் மற்றும் பொருண்மை மையம் மூலம் கட்டிடத்தில் ஏற்படும் முறுக்கு திருப்புமைகளை கண்டறிய வேண்டும் அடுத்து முறுக்கு விசை மற்றும் நேரடி நறுக்கு விசை மூலம் ஏற்படும் தாக்கத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து y திசை நிலநடுக்க விசையால் என்ன நடக்கிறது என்று காணலாம் இவற்றை நேரடி மற்றும் முறுக்கு விசை என்று தனித்தனியாக பரிசோதிக்க போகிறோம் இப்பொழுது தரைப்படம் மற்றும் அதில் இருக்கும் நான்கு சுவர்கள் நம்மிடம் இருக்கிறது பொருண்மை மையம் மற்றும் விறைத்தன்மை மையம் இடையே மையப்பிறழ்ச்சி e x இருக்கிறது நேரடி நறுக்கு விசை H y பொருண்மை மையத்தில் ஏற்படுகிறது அதற்கான எதிர்ப்பு A மற்றும் B சுவரில் ஏற்படும் நேரடி நறுக்குவிசை மூலம் கிடைக்கிறது இதனுடைய மதிப்பு முன்னரே கணித்து விட்டோம் முறுக்கு விசை எப்படி கணக்கிடுவது மையப்பிறழ்ச்சி இருப்பதால் விறைத்தன்மை மையம் கொண்டு கட்டிடம் முறுக்கு அடைய முயற்சி செய்யும் அதன் மூலம் கூடுதலாக முறுக்கு திருப்புமை ஏற்படும் இந்த முறுக்கு திருப்புமை மூலம் உருவாகும் முறுக்கு விசை என்ன என்று மதிப்பிட்டு அதனை எப்படி சுவர்களுக்கு ABC மற்றும் D பண்பு கூறு செய்யப்போகிறோம் என்று காணலாம் இரண்டு சுவர்களும் நேரடி நறுக்கு விசைகளை எதிர்க்கின்றன விறைத்தன்மை மூலம் ஏற்படும் பங்கீடு காரணி கொண்டு A சுவர் நேரடி நறுக்கு விசை HDA முன்னரே மதிப்பிட்டு விட்டோம் அடுத்து B சுவர் நேரடி நறுக்கு விசை H DB Hy உடன் பங்கீடு காரணி மற்றும் விறைத்தன்மை பெருக்கி இதனுடன் விறைத்தன்மை கூட்டு வகுக்க வேண்டும் இதன் மூலம் நேரடி நறுக்கு விசை கிடைக்கிறது இதனை முறுக்கு திருப்புமை மற்றும் நறுக்கு விசை உடன் கூட்ட வேண்டும் இங்கு விறைத்தன்மை மையத்தில் முறுக்கு திருப்புமை ஏற்படுகிறது இந்த கணக்கில் விறைத்தன்மை மையம் பொருண்மை மையத்திற்கு இடப்புறத்தில் இருக்கிறது நறுக்கு விசை பொருண்மை மையத்தில் ஏற்படுகிறது முறுக்கு திருப்புமை மூலம் உருவாகும் நறுக்கு விசைகளின் திசை மிக முக்கியமான ஒன்று பொருண்மை மையம் சார்ந்து விறைத்தன்மை மைய நிலைப்பாடு நிலநடுக்க திசை சுவர்களில் ஏற்படும் நறுக்கு தேவை அதனுடைய திசை அனைத்தும் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த கட்டிடத்தில் விறைத்தன்மை மையத்தில் முறுக்கு திருப்புமை ஏற்படுகிறது இந்த நான்கு சுவர்களில் இருக்கும் நீல நிற அம்புக்குறி இதன் மூலம் ஏற்படும் முறுக்கு விசையை குறிப்பிடுகிறது அதனால் இந்த நான்கு சுவர்களில் ஏற்படும் முறுக்கு விசை தேவை இடஞ்சுழி திசையில் இருக்கிறது ஏனென்றால் பொருண்மை மையம் சார்ந்து விறைத்தன்மை மைய நிலைப்பாடு சார்ந்து இது அமைகிறது இதன் மூலம் நமக்கு தெரிவது என்னவென்றால் விறைத்தன்மை மைய மதிப்பீடு கடினமான ஒன்று அதனுடைய முறுக்கு விசை திசையும் சரிபார்த்தல் வேண்டும் இந்த நான்கு முறுக்கு விசைகளும் A சுவரின் முறுக்கு விசை Ht A சார்ந்தது அடுத்து மதிப்பீடு செய்ய வேண்டியது H tB H tC மற்றும் H tD ஆகும் இங்கு நேரடி நறுக்கு விசை மற்றும் முறுக்கு விசை இணைந்து செயல் படுகிறது கீழே இருக்கும் இரண்டு வரைபடத்தை கவனித்தால் A சுவரில் நேரடி நறுக்கு விசை மற்றும் முறுக்கு விசை எதிர் திசையில் இருக்கின்றன இதனால் A சுவரில் ஏற்படும் ஒட்டுமொத்த நறுக்கு விசை குறைப்பதற்கு இந்த முறுக்கு விசை பயனுள்ள விளைவு ஏற்படுத்தும் அதே சமயம் B சுவரில் நேரடி நறுக்கு விசை மற்றும் முறுக்கு விசை ஒரே திசையில் இருக்கின்றன இதனால் B சுவரில் ஏற்படும் நறுக்கு விசை பெருகும் இப்பொழுது ஒட்டு மொத்த நறுக்கு விசை H DB மற்றும் H tB கூட்டல் தொகை ஆகும் இதனை மதிப்பீடு செய்வது முக்கியம் ஆகும் எடுத்து கொண்ட அச்சு பொருத்து இந்த மதிப்பீட்டில் தவறு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் இதனிடையே அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் நேரடி மற்றும் முறுக்கு விசைகளை ஒன்றாக கூட்டல் செய்வதா அல்லது கழித்தல் வேண்டுமா என்று புரிந்து கணக்கிட வேண்டும் தொடக்க அனுமானம் என்ன என்று பார்க்கலாம் ஏனென்றால் அதனை கொண்டு அமைப்பில் உள்ள ஒழுங்கின்மையை சரி பார்க்க முடியும் அமைப்பில் ஒழுங்கின்மை இருக்கிறது என்று தெரிந்த உடன் எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி மதிப்பிடுதல் வேண்டும் அதனை கட்டமைப்பு வடிவமைப்புடன் கூட்ட வேண்டும் இதுவரை இந்த எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி பற்றிய மதிப்பீடு செய்ய படவில்லை குறிமுறை நூலின் படி கணக்கீடு செய்வதற்கு முன் மரபுவழி கணக்கிடுதல் பயன் படுத்தலாம் முதலில் முறுக்கு விசை தொடக்க மதிப்பீடு செய்யலாம் அதற்கும் H'tA என்ற குறியீட்டை பயன் படுத்துகிறேன் இது A மற்றும் B சுவரின் தொடக்க முறுக்கு விசை மதிப்பீடு அதனால் முறுக்கு விசை கணக்கிடுவதற்கு y திசை நறுக்கு விசை H x மையப்பிறழ்ச்சி e x எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி என்பதை கொண்டு மதிப்பீடு செய்கிறோம் மரபுவழிப்படி எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி கட்டிடத்தின் பக்க பரிமாணத்தின் 5 சதவிகிதம் என்று எடுத்து கொள்வோம் இந்தப் பரிமாணம் நிலநடுக்க திசைக்கு செங்குத்தாக இருப்பது அதனால் இங்கு மையப்பிறழ்ச்சி 18 மீட்டர் இன் 5 சதவிகிதம் ஆகும் இதனை xR மற்றும் A சுவரின் விறைத்தன்மை RA உடன் பெருக்கல் வேண்டும் xR என்பது விறைத்தன்மை மையத்திற்கும் சுவரின் மையக்கோட்டிற்கும் உள்ள இடைவெளி இதனை இரண்டாம் நிலையில் கண்டுபிடித்த முனையநிலைமத் திருப்புத்திறன் கொண்டு வகுக்க வேண்டும் தொடக்க முறுக்கு விசை மதிப்பு 49kN 49 28kN ஆகும் அதே போன்று H tB மதிப்பிட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை கணக்கிடும் போது அதற்காக எடுத்துக்கொள்ளும் இடைவெளி அதாவது விறைத்தன்மை மையத்திற்கும் B சுவரின் இடைவெளி சரியானதா என்று கவனமாக இருக்கவேண்டும் அடுத்து L x R இதற்கும் மதிப்பு தேவை இந்த இரண்டு மதிப்புகள் நெருக்கமாக இருக்கிறது முன்பே கூறியதுபோல முறுக்கு விசையின் திசை முக்கியமான ஒன்று HA' தொடக்க மதிப்பு நம் இடம் இருக்கிறது HA' இன் மதிப்பு நேரடி நறுக்கு விசை அதாவது HDA H' tA ஆகும் இதில் H DA H'tA விற்கு எதிர் திசையில் இருக்கிறது அதனால் A சுவரின் ஒட்டு மொத்த நறுக்கு விசையின் தொடக்க மதிப்பு நேரடி விசை பகுதி 270 49 28 ஆகும் அதே சமயம் B சுவரில் H DB மற்றும் H'tB இரண்டும் ஒரே திசையில் இருக்கின்றன அதனால் இரண்டையும் ஒன்றாக கூட்டி மதிப்பு செய்கிறோம் அதனால் 18 49 256 229 256 என்பது B சுவரின் ஒட்டு மொத்த நறுக்கு விசையின் தொடக்க மதிப்பு ஆகும் இப்பொழுது நமக்கு நறுக்கு விசை விறைத்தன்மை இரண்டும் தெரியும் இதனை கொண்டு A மற்றும் B சுவர் நகர்வை கண்டுபிடிக்கலாம் அதனை வைத்து குறைந்தபட்ச மற்றும் உயர்ந்த பட்ச சுவர் நகர்வை கண்டு பிடித்து குறிமுறையை நூலில் பரிந்துரைக்கப்பட்ட அளவு சரியா இல்லை அதிகமாக இருக்கிறதா என்று சரி பார்க்கலாம் இங்கே ΔA என்பது என்று மதிப்பிடுகிறேன் இதில் RA என்பது சார்பு விறைத்தன்மை அதனால் இடப்பெயர்ச்சிக்கு அலகு இல்லை A சுவரின் விறைத்தன்மை B சுவரை விட குறைவு அதனால் Δmin என்பது ΔA வை குறிக்கும் Δmax என்பது ΔB வை குறிக்கும் இந்த இரண்டு மதிப்புகளின் சராசரி மதிப்பு எடுக்க வேண்டும் Δmax Δmin மதிப்பு 57 78 ஆகும் இதன் மூலம் கிடைக்கும் மதிப்பு 1 5 விற்கு அதிகமாக இருக்கிறது இதனால் இந்த கட்டிடம் முறுக்கு ஒழுங்கின்மை கொண்டது என உறுதி செய்யலாம் அடுத்து எதிர்பாரா மையப்பிறழ்ச்சி பற்றி குறிமுறை நூல் என்ன பரிந்துரை செய்கிறது இப்பொழுது நாம் செய்யவேண்டியது என்னவென்றால் எதிர்பாரா மையப்பிறழ்ச்சி கண்டுபிடிக்க வேண்டும் அதனை கொண்டு மிகவும் கடும் முறுக்கு விசை மற்றும் AB சுவரின் ஒட்டுமொத்த நறுக்கு விசை மதிப்பிட வேண்டும் IS 1893 ஆற்றல் வாய்ந்த மிகைப்பு கணக்கில் கொண்டு எதிர்பாராத முறுக்கு விசை பற்றி பரிந்துரை செய்கிறது இதனால்தான் d இங்கு வருகிறது ஆற்றல் வாய்ந்த மிகைப்பு கணக்கில் கொண்ட ஒட்டுமொத்த மையப்பிறழ்ச்சி 1 5 X நிலையான மையப்பிறழ்ச்சி அகலத்தில் 5 சதவீதம் செங்குத்து பரிமாணத்தின் 5 சதவிகிதம் ஆகும் இங்கே e si என்பது நிலையான மையப்பிறழ்ச்சி ஆகும் நாம் கண்டுபிடித்த மையப்பிறழ்ச்சி நிலையான மையப்பிறழ்ச்சி ஆகும் ஆற்றல் வாய்ந்த அதிர்வு நிலையில் அதிக மையப்பிறழ்ச்சி ஏற்படும் என்று எதிர்பார்க்கலாம் குறிமுறை நூலின் படி நாம் மேற்கொள்ளும் விசை மதிப்பீட்டில் ஆற்றல் வாய்ந்த மையப்பிறழ்ச்சி கணக்கிட வேண்டும் அதனால் அடுத்து மதிப்பீடு மரபு வழியில் கண்டுபிடித்த மையப்பிறழ்ச்சி 5 சதவிகித எதிர்பாரா மையப்பிறழ்ச்சி இந்த கணக்கில் நாம் செய்வது இது தான் நமக்கு மோசமான சூழல் என்ன என்று தரும் இதையே குறிமுறை நூல் பரிந்துரை செய்கிறது அதாவது ஆற்றல் வாய்ந்த மிகைப்பு நாம் எடுத்துக் கொள்ளும் மதிப்பு எதிர்பாரா மையப்பிறழ்ச்சி ஆற்றல் வாய்ந்த மிகைப்பு இரண்டும் சேர்ந்தது அதாவது 3 6 மற்றும் 0 ஒவ்வொரு சுவற்றில் எந்த நிலையில் ஒட்டு மொத்த நறுக்கு விசை மோசமாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும் அது ஒரு சூழலில் 3 6 இன்னொரு சூழலில் 0 9 ஆகும் அதனால் இரண்டிற்கும் மதிப்பீடு செய்கிறோம் இங்கே காலம் சார்ந்த பகுப்பாய்வு மேற்கொண்டால் வெளிப்படையாக ஆற்றலின் விளைவை அதுவே கணக்கில் எடுத்து கொள்ளும் அதனால் 1 5 அளவு நிலையான மையப்பிறழ்ச்சி கணக்கிட தேவையில்லை அதே சமயம் எதிர்ச்செயல் ஸ்பெக்ட்ரம் அல்லது நிலையான விசை போன்ற அடிப்படை மதிப்பீடு செய்வதற்கு ஆற்றல் வாய்ந்த மையப்பிறழ்ச்சி கொண்டுதான் ஒட்டுமொத்த விசைகளை மதிப்பிட வேண்டும் இப்பொழுது 3 6 மீட்டர் என்பது மையப்பிறழ்ச்சி மதிப்பு இது L பரிமாணத்தின் 20 சதவிகிதம் ஆகும் அதனால் குறிப்பிட தக்கது பக்க பரிமாணத்தின் 20 சதவிகிதம் மையப்பிறழ்ச்சி ஆகும் A மற்றும் B சுவரின் முறுக்கு விசை H tA ஆகும் A சுவரின் முறுக்கு விசை ஒட்டுமொத்த நறுக்கு விசையை குறைக்கும் அதே சமயம் B சுவரின் நறுக்கு விசையை அதிகரிக்கும் அதனை மனதில் கொண்டு A சுவரின் குறைந்தபட்ச மையப்பிறழ்ச்சி விளைவை குறைத்து B சுவரின் உயர்ந்தபட்ச மையப்பிறழ்ச்சி விளைவை எடுத்துக் கொள்ள போகிறோம் அதனால் A சுவரின் முறுக்கு விசை கண்டுபிடிக்க இரண்டாவது சமன்பாட்டைப் பயன்படுத்துகிறேன் A சுவரின் முறுக்கு விசை 16 42kN ஆகும் அடுத்து B சுவரில் கூட்டல் விளைவு என்பதால் பயன்படுத்துகிறோம் இதனை கொண்டு B சுவரின் முறுக்கு விசை 65 675kN ஆகும் அடுத்து ஒட்டு மொத்த நறுக்கு விசை H A மற்றும் H B முதல் பகுதியில் நேரடி நறுக்கு விசை H tA செய்தால் ஒட்டு மொத்த நறுக்கு விசை கிடைக்கும் 270 16 42 253 58 kN இதுவே சுவரில் மோசமான முறுக்கு விசை இரண்டாவது சமன்பாட்டில் H B அதாவது B சுவரின் சுவரில் ஒட்டு மொத்த நறுக்கு விசை H B H D B H t B இதனுடைய மதிப்பு 18065 675 245 675 kN என்று கிடைக்கிறது இதில் இரண்டு அம்புக் குறிகள் இருக்கின்றன நாம் A மற்றும் B சுவற்றில் ஏற்படும் மோசமான சூழ்நிலை கொண்டு அதனுடைய ஒட்டு மொத்த நறுக்கு விசை மதிப்பீடு செய்தோம் இப்பொழுது இரண்டையும் கூட்டி அதாவது 253 67 கிட்டத்தட்ட 500 kN கிடைக்கிறது ஆனால் Hy மதிப்பு 450 kN ஆகும் அதே சமயம் மாறாக H A HB மதிப்பு 500 kN ஆகும் மையப்பிறழ்ச்சி மற்றும் எதிர்பாராத மையப்பிறழ்ச்சி மூலம் ஏற்படும் கூடுதல் விளைவின் காரணமாக இந்த 50 kN ஏற்படுகிறது இதன் மூலம் A மற்றும் B சுவரின் வடிவமைப்பு விசைகளை கண்டுபிடித்து விட்டோம் அடுத்தபடியாக வலுவூட்டப்பட்ட நறுக்கு சுவரை முன்மாதிரி வடிவமைப்பு செயல்முறை மூலம் செய்யலாம் நன்றி வணக்கம்